இந்த வகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன் சென்ற பாடத்தில் ஆண்டனாவின் இம்பிடன்ஸை கண்டுபிடிப்பது மிக அவசியம் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் எனவே இன்றைய பாடத்தில் ஆண்டனாவின் இம்பிடன்ஸ் பற்றி விவாதிப்போம் இப்போது ஆண்டனாவின் உள்ளீட்டு மின்மறுப்பு ஒரு ஆண்டனாவின் உள்ளீட்டு முனையங்களில் வழங்கப்படும் மின்மறுப்பு என வரையறுக்கப்படுகிறது எனவே இது ஒரு ஆண்டனாவாக இருந்தால் உச்ச மின்னழுத்தம் VGயும் மின்மறுப்பு Zgயும் கொண்டுள்ள ஜெனரேட்டருடன் ஆண்டெனாவின் உள்ளீட்டு முனையங்கள் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இங்கிருந்து நாம் எதைப் பார்க்கிறோமோ அதை ஆண்டனாவின் மின்மறுப்பு என்று அழைக்கலாம் அதாவது இந்த கட்டத்தில் a b முனையத்தில் மின்னழுத்தம் வகுத்தல் மின்சாரம் ஆண்டனாவின் மின்மறுப்பு என்று அழைக்கப்படும் எனவே இதுதான் ட்ரான்ஸ்மிட்டிங் பயன்முறை transmitting mode மின்கடத்தும் பயன்முறை ஆகும் இப்போது ஆண்டனா உள்ளீட்டு மின்மறுப்பு ZAவை ஒரு அசல் பகுதியாகவும் கற்பனையான பகுதியாகவும் எழுதலாம் ஏன் கற்பனையாக என்றால் ஆண்டனாவுக்கு அருகில் சில ரியாக்டிவ் புலம் இருக்கும் எனவே மின்மறுப்பு வாரியாக இது ரியாக்டிவாக reactive எதிர்வினை இருக்கும் வெளிப்படையாக ஆண்டனாவில் இழப்புகள் இருப்பதை நாம் அறிவோம் எனவே சில இழப்பு மின்மறுப்பால் இருக்கும் மேலும் ஒரு நல்ல ஆண்டனாவிலிருந்து நிறைய கதிர்வீச்சு நடைபெறுகிறது கதிர்வீச்சு ஆற்றல் என்னவாக இருந்தாலும் கதிர்வீச்சு மின்மறுப்பின் மாதிரியை நம்மால் செய்ய முடியும் எல்லாவற்றையும் சேர்த்தால் மின்மறுப்பின் அசல் பகுதியைக் கொடுக்கும் இப்போது எளிய ஆண்டனாக்களுக்கு இரண்டு பகுதிகள் உள்ளன RA என்பது நாம் முன்னர் விவாதித்த கதிர்வீச்சு மின்மறுப்பு தான் எனவே கதிர்வீச்சு மின்மறுப்பு என்பது ஒரு இழப்பு பொறிமுறையல்ல இது உண்மையில் நடைபெறும் கதிர்வீச்சுதான் எனவே இது விரும்பத்தக்கது அதிகமான Rr என்றால் அதிக கதிர்வீச்சு நடைபெறுகிறது இது இழப்பு பொறிமுறையாகும் எனவே மின்கடத்தா கடத்தி மற்றும் பொருந்தா இழப்புகள் இவையெல்லாம் மின்மறுப்பு காரணமாக வரும் இழப்புகள் எனவே இந்த இரண்டும் இப்போது எளிய ஆண்டனாக்களுக்கு தொடர் கூறுகளின் மாதிரியாக இருக்க முடியும் எப்போதும் அதை நவீன அல்லது சிக்கலான ஆண்டனாக்களில் செய்ய முடியாது அங்கு நீங்கள் ஒரு தரை தளம் வைத்திருக்கிறீர்கள் அங்கு உங்களுக்கு ஒரு லாசி டையேலக்ட்ரிக் lossy dielectric இழப்பு மின்கடத்தா உள்ளது எப்போதும் இந்த Rr மற்றும் Rlஐ தொடரில் வைக்க முடியாது ஆனால் இந்த வகுப்பில் பொதுவாக விவாதிக்கப்படும் எளிய ஆண்டனாக்களுக்கு Rr மற்றும் Rl ஆகியவை தொடரில் உள்ளன என்று நாம் கருதினால் இந்த மின்மறுப்பு மாதிரியை மேலும் எளிமைப்படுத்தலாம் எனவே இப்போது அதிர்ஷ்டவசமாக மைக்ரோவேவ் அதிர்வெண்களில் இந்த இழப்பு மின்மறுப்பு Rl ஆண்டனாவை முறையாக வடிவமைப்பதன் மூலம் மிக அதிகமாக இல்லை Rr உடன் ஒப்பிடும்போது இந்த இழப்பை நாம் மிகக் குறைவாக்கலாம் இப்போது டிரான்ஸ்மிட்டரின் பல்வேறு மதிப்புகளைக் கணக்கிடுவதற்கான ஒரு சர்க்யூட் எலிமென்ட் என ஆண்டெனாவைக் காண்பிக்கும் எங்கள் அணுகுமுறைக்கு வருகிறோம் அவை சில அணுகுமுறைகளைக் கொண்டிருக்கலாம் அவை சர்க்யூட் அணுகுமுறையால் பகுப்பாய்வு செய்யப்படுகின்றன ஆகவே ஆன்டெனாவை இயக்கும் ஜெனரேட்டர் Zg இன் மின்மறுப்பைக் கொண்டிருப்பதாக இங்கே நாம் கருதுகிறோம் எனவே இந்த Zg க்கும் ஒரு எதிர்ப்பு பகுதி உள்ளது என்று சொல்லலாம் மேலும் ஒரு எதிர்வினை பகுதி மற்றும் VG இது ஜெனரேட்டரின் உச்ச மின்னழுத்தம் ஆகும் இப்போது ஆண்டெனா ஒரு திறந்த வெளி கதிர்வீசி என்பதை காணலாம் எனவே சர்க்யூட்டை பகுப்பாய்வு செய்ய முடியாது ஏனென்றால் இங்கு லோட் load சுமை எதுவும் இல்லை உண்மையில் இந்த ஆண்டெனா முழு சர்க்யூட்டுக்கும் ஒரு சுமையாக செயல்படுகிறது சர்க்யூட் க்லோஸ்டாக closed மூடிய இருந்தால் தான் மின்சாரத்தை கணக்கிட முடியும் ஆனால் அங்கு டிஸ்ப்லேஸ்மென்ட் மின்சாரம் displacement current இடப்பெயர்ச்சி மின்சாரம் இருக்கிறது சமமான தெவெனின் சர்க்யூட்டை Thevenin's equivalent circuit இங்கு வரையலாம் நமக்கு தெரிந்த பல்வேறு கோட்பாடுகளை பயன்படுத்தி சமமான தெவெனின் சர்க்யூட்டை வரைகிறோம் இதனை பார்த்தால் நாம் முன்பு பார்த்த அமைப்பை போன்றதாகும் இதன் லோட் ஒரு கதிர்வீச்சாகும் எனவே கதிர்வீச்சு மின்மறுப்புதான் லோட் ஆகும் ஆகையால் சர்க்யூட்டில் பாயும் மின்சாரம் Ig என்பது காம்ப்லக்ஸ் அளவு சிக்கலெண் எனவே எவ்வளவு சக்தி கதிர்வீச்சு செய்யப்படுகிறது ஆண்டனா அல்லது சர்க்யூட் போன்றவற்றில் எவ்வளவு சக்தி இழக்கப்படுகிறது என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே அதற்காக Ig க்கான வெளிப்பாட்டைக் கண்டுபிடிக்க வேண்டும் Ig என்பது என்னவாக இருக்கிறது Ig என்பது VgZgZA ஆகும் இப்போது எளிய ஆண்டனாக்களுக்கு இந்த Zj ஐ Rr RL Xg XA என எழுதலாம் எனவே இந்த Ig இன் அளவு என்ன என்பதை இப்போது எழுத முடியும் இது வெறுமனே Vgரூட்RrRL2 XgXA2 இப்போது இது எளிமையானதாக தோன்றுகிறது அதேபோல் ஆன்டெனாவில் வெப்பத்தில் சிதறடிக்கப்பட்ட சக்தி என்ன இது 12 Ig2RL எனவே எப்போதும் சமமான சர்க்யூட்டை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் எனவே மீதமுள்ள சக்தி ஜெனரேட்டரின் உள் மின்மறுப்பில் வெப்பமாக சிதறடிக்கப்படுகிறது எனவே நாம் Pg என்று அழைக்கக்கூடியது ஜெனரேட்டருக்குள் சிதறடிக்கப்பட்ட ஒரு சக்தி அது மீண்டும் 12Ig2Rg ஆக இருக்கும் இப்போது நன்கு அறியப்பட்ட மேக்சிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரத்தை இங்கு பயன்படுத்துகிறோம் எனவே மீண்டும் இந்த வரைபடத்தைப் பார்த்தால் இது தெவெனினுக்கு சமமானதாகும் இது உண்மையில் ட்ரான்ஸ்மிட்டர் ஆண்டெனாவின் தெவெனினின் சமமான சர்க்யூட் எனவே கதிர்வீச்சு செய்யும் சக்தியை அதிகரிப்பதே நம் நோக்கம் அதாவது இந்த கதிர்வீச்சு மின்மறுப்பிற்கு வழங்கக்கூடிய அதிகபட்ச சக்தி என்ன இது காஞ்சுகேட் conjugate இணைச் சிக்கலெண் பொருத்தத்துடன் இருக்கும்போது நடக்கும் எனவே அதற்கான நிபந்தனை Rr RL என்பது Rgக்கு சமமாகவும் XA என்பது Xgக்கு சமமாகவும் இருக்க வேண்டும் எனவே இந்த திட்டத்தின் கீழ் இந்த காஞ்சுகேட் பொருத்தம் நடைபெறும் போது Pr என்பது என்ன அது Vg28 ஆகும் மைக்ரோவேவ் ஆண்டெனாக்களுக்கு இது Rr வகுத்தல் RrRL2 RL Rrஐ விட மிகக் குறைவு எனவே பெரும்பாலான சக்தி வெளிப்படையாக கதிர்வீச்சு செய்யப்படுகிறது சில இழப்புகள் உள்ளன மற்றும் ஜெனரேட்டரில் என்ன சக்தி சிதறடிக்கப்படுகிறது என்பதை பார்ப்போம் ஆனால் இங்கே மீண்டும் PL இன் மதிப்பு Vg28 ஆகும் அல்லது Vg28RrRL எனவே இணைந்த பொருத்தத்தின் கீழ் PgPr PL என்று சொல்லலாம் எனவே ஜெனரேட்டரால் வழங்கப்பட்ட அதிகபட்ச சக்தி 12VgIg ஆகவே இது ½VgVg2RrRL ஆகும் 2 என்பது காஞ்சுகேட் பொருத்தத்தின் காரணமாக வருகிறது எனவே அது Vg24Rr RL ஆக வரும் எனவே ஜெனரேட்டரால் மொத்த மின்சாரம் வழங்கப்பட்டாலும் காஞ்சுகேட் பொருத்தத்தின் கீழ் பாதி மட்டுமே கதிர்வீச்சு செய்யப்படலாம் மற்றும் பாதி ஜெனரேட்டரின் மின்மறுப்பால் சிதறடிக்கப்படுகிறது அதாவது மீதமுள்ள பாதி சக்தி ஆண்டனாவுக்கு செல்கிறது இப்போது ஆண்டனா இழப்பை நாம் குறைக்க முடிந்தால் அதாவது கடத்தி மற்றும் மின்கடத்தா இழப்பை பூஜ்ஜியமாக்கினால் பின்னர் அந்த சக்தியும் கதிர்வீச்சு பெறும் அதனால்தான் எப்போதும் நல்ல கடத்தியை பயன்படுத்த வேண்டும் அதனால் தங்கம் அல்லது வெள்ளி பயன்படுத்தலாம் ஆனால் வெள்ளியை எளிதில் இயந்திரமயமாக்க முடியாது எனவே ஆண்டனா தயாரிப்பதற்கு தங்கம் அல்லது செம்பை பயன்படுத்தலாம் மேலும் கடத்தா இழப்பு குறைவாக இருக்கும் கடத்தாப் பொருட்களை பயன்படுத்தி RL மதிப்பை குறைக்கலாம் ஆண்டனாவிற்கும் ஒன்றோடொன்று இணைக்கும் டிரான்ஸ்மிஷன் கோட்டிற்கும் இடையில் மின்மறுப்பு பொருத்தம் இருப்பதாக கருதுகிறோம் ஏனென்றால் இங்கே இதை இணைப்பது வெளிப்படையாகக் காட்டப்படவில்லை ஆனால் வெளிப்படையாக ஜெனரேட்டரை நேரடியாக ஆண்டனாவுடன் இணைக்க முடியாது எனவே ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கும் அதில் மின்மறுப்பு பொருத்தம் உள்ளது என்று கருதுகிறோம் இல்லையென்றால் இன்னும் கொஞ்சம் சக்தி இழக்கப்படும் பொருந்தினால்தான் வழங்கப்படும் சக்தி Psஇல் பாதி ஆண்டனாவுக்கு வழங்கப்படலாம் எனவே ஆண்டனாவின் மின்மறுப்பின் பயனை காண்கிறோம் அதனால்தான் எந்த ஆண்டனாவிற்கும் பொதுவாக மின்மறுப்பு என்ன என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் நவீன ஆண்டனாக்களின் பிரதிபலிப்பு இழப்பு 10 dB க்கு மேல் இருக்கக்கூடாது என்று கூறுகிறோம் எனவே அப்போது தான் பத்தில் ஒரு பங்கு சக்தியை இழக்க முடியும் எனவே இது ஒரு 10 dB மின்மறுப்பு பேன்ட்விட்த் என்பது ஆண்டெனாவிற்கு பயனுள்ள அளவுருவாகும் இப்போது ரிசிவிங் மோடில் Receiving mode வாங்கியின் பயன்முறையில் என்ன நடக்கும் எனவே ரிசிவிங் விஷயத்தில் அலை வருகிறது இது ஏதோ தூரத்திலிருந்து வரும் இன்சிடன்ட் அலை இதனை ஆண்டனா பெறுகிறது பின்னர் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் வழியாக ஆண்டனா சில சுமைகளுடன் இணைக்கப்படும் அந்த சுமை ஒரு ஸ்பெக்ட்ரம் பகுப்பாய்வி அல்லது ஒரு ரிசீவர் என்று எதாகவும் இருக்கலாம் அந்த லோடை ZT என்று அழைப்போம் எனவே இதனை ஒரு லோட் என்று அழைக்கிறேன் இப்போது தெவெனின் ஈக்வேலன்ட் மதிப்பு தேவைப்படுகிறது எனவே இப்போது தெவெனின் ஈக்வேலன்ட் equivalent சமமான வரையலாம் ZT இன் அசல் பகுதி RT யாக இருக்கும் ரியாக்டிவ் பகுதி XT இந்த ஆண்டனாவின் மாதிரியை எளிதாக வடிவமைக்க முடியும் எனவே ஒரு இழப்பு பகுதி RL இருக்கும் பின்னர் ஆண்டனாவில் தூண்டப்பட்ட மின்னழுத்தம் இருக்கும் ஏனெனில் இங்கு இன்சிடன்ட் அலை வருகிறது எனவே இந்த ஆண்டெனாக்களில் ஒரு வெளியீட்டு முனையம் இருப்பதால் ஒரு மின்னழுத்தம் தூண்டப்படும் இதனால் இரண்டு புள்ளிகளுக்கு இடையில் ஒரு மின்சார புலம் இருக்கும் எனவே ஒரு மின்னழுத்தம் VTயும் ஆண்டனாவின் கதிர்வீச்சு எதிர்ப்பும் இருக்கும் இதுதான் ஆண்டனாவின் மின்மறுப்பின் ரியாக்டிவ் பகுதி ஆகும் இது ஆண்டனாவின் தெவெனின் ஈக்வேலன்ட் சர்க்யூட் ஆகும் மேலும் IT என்னும் மின்சாரம் பாய்கிறது இப்போது IT என்பது என்ன அதனை எளிதாக VT Rr RL RT j XA XT என்று எழுதலாம் எனவே இப்போது இங்கிருந்து எவ்வளவு சக்தி வரும் Rr எவ்வளவு சக்தி சிதறடிக்கும் என்பது போன்றவற்றையும் அறியலாம் ஒரு ஆண்டனாவின் உள்ளீட்டு மின்மறுப்பு பொதுவாக அதிர்வெண்ணின் செயல்பாடாகும் ஆன்டனா ஒன்றோடொன்று இணைப்பு ட்ரான்ஸ்மிஷன் கோட்டுடன் பொருந்துகிறது இங்கு டிரான்ஸ்மிஷன் கோடு ஒன்று இணைப்பதற்கு உதவுகிறது மேலும் அது ஒரு சிறப்பியல்பு மின்மறுப்பைக் கொண்டிருக்கும் எனவே இது பொருந்தியதாக கருதுகிறோம் ஆனால் சிறப்பியல்பு மின்மறுப்பு ஒரு அசல் அளவு மேலும் ஒரு குறுகிய அதிர்வெண் அலைவரிசைக்கு மட்டுமே பொருந்தும் மற்ற அதிர்வெண்களுக்கு பொருந்தவில்லை எனவே இதனை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே ஆண்டனாவின் உள்ளீட்டு மின்மறுப்பு பல அளவுருக்களை சார்ந்துள்ளது முதலாவது இது அதிர்வெண்களை சார்ந்துள்ளது அதாவது வெவ்வேறு அதிர்வெண்ணைப் பொறுத்து மின்மறுப்புகள் மாறும் அடுத்து இது ஆண்டெனாவின் வடிவவியலைப் பொறுத்தது ஏனென்றால் வடிவவியலைப் பொறுத்து கதிர்வீச்சு மின்மறுப்பு போன்றவை மாறும் மேலும் சிறந்த ஆண்டனா என்றால் சிறந்த கதிர்வீச்சு செயல்திறன் இருக்க வேண்டும் அதாவது Rr அவ்வாறு மாறும் அதனால் உள்ளீட்டு மின்மறுப்பும் ஆண்டனாவின் வடிவவியலைப் சார்ந்திருக்கும் அடுத்து ஆன்டனாவின் எக்ஸைடேஷன் method of excitation கிளர்வூட்டும் முறை முறையையும் சார்ந்துள்ளது ஏனெனில் அதிக அதிர்வெண்களுக்கு ஆண்டனாவிற்கு எவ்வாறு எக்ஸைடேஷன் தருகிறோம் இந்த ட்ரான்ஸ்மிஷன் கோட்டை எவ்வாறு வைக்கிறோம் லூப் கப்லிங் ப்ரோப் கப்லிங் மற்றும் பல போன்றவை மின்மறுப்பை மாற்றிவிடும் எக்ஸைடேஷன் சரியாக இல்லாவிட்டால் கப்லிங் சரியாக இருக்காது எனவே உள்ளீட்டு மின்மறுப்பு நிச்சயமாக எக்ஸைடேஷன் முறையைப் பொறுத்தது இங்கே ஒரு விஷயம் நாம் சொல்லவில்லை அதாவது ஆண்டனாவிற்கு அருகில் வேறு எந்த அமைப்பும் இல்லை என்று நாம் கருதுகிறோம் ஆனால் உண்மையில் எந்தவொரு கட்டமைப்பையும் அருகிலுள்ள ஒரு மின்கடத்தா கட்டமைப்பு கூட பாதிக்கும் ஏனென்றால் ஆண்டனா மின்காந்த புலத்தை கதிர்வீச்சு செய்கிறது அந்த பொருட்களில் சில இரண்டாம் நிலை மின்சாரம் தூண்டப்படும் அது மீண்டும் கதிர்வீச்சு செய்யும் அது இங்கே வரும் அதன் நிகர விளைவு ஒரு மியூட்சுவல் இன்டக்டன்ஸை mutual inductance பரஸ்பர மின்தூண்டல் இங்கு உருவாக்கும் அதாவது உள்ளீட்டு மின்மறுப்பு சுய மின்மறுப்பு மற்றும் மியூட்சுவல் மின்மறுப்பு ஆகியவற்றின் மொத்த மின்மறுப்பாகும் எனவே அருகில் ஒரு பொருள் இருந்தால் அதன் மியூட்சுவல் மின்மறுப்பு பாதிப்படையும் ஆனால் குறைந்த அதிர்வெண் அல்லது சர்க்யூட் கோட்பாடுகளில் இந்த மியூட்சுவல் இம்பிடன்ஸ் இரண்டு காயில்கள் அருகில் இருந்தால் உண்டாகும் குறைந்த அதிர்வெண்ணாக இருந்தாலும் காந்த இணைப்பு இருக்கும் ஆனால் இங்கே மின்காந்த இணைப்பும் இருப்பதைக் காண்கிறீர்கள் அருகிலுள்ள எந்த கடத்தி அல்லது மின்கடத்தா பொருளும் ஆண்டனாவை பாதிக்கும் இது மியூட்சுவல் மின்மறுப்பைக் கொடுக்கும் அதுவும் மொத்த மின்மறுப்பை பாதிக்கும் அதனால்தான் சுற்றியுள்ள பொருட்களின் அருகாமையும் உள்ளீட்டு மின்மறுப்பை பாதிக்கிறது என்கிறோம் அடுத்து ஆன்டனாவின் மூலப்பொருள் ஏனென்றால் இழப்பு போன்றவை அனைத்தும் ஆந்த ஆண்டனாவிற்கு நாம் பயன்படுத்தும் மூலப்பொருளைப் பொறுத்தது எனவே நாம் உள்ளீட்டு மின்மறுப்பிற்கு ஒரு குறிப்பிட்ட மதிப்பைக் கொடுக்கிறோம் என்றாலும் மேலே கூறிய அனைத்தும் உள்ளீட்டு மின்மறுப்பை பாதிக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் சர்க்யூட் கோட்பாட்டில் கூட எப்படி ஆண்டனா மாதிரியைப் பயன்படுத்துவது என்பதைப் பார்த்தோம் எனவே களக் கோட்பாட்டின் பகுப்பாய்விலிருந்து கரன்ட் எலிமென்ட்டை தொடங்கினோம் என்பது ஒரு நல்ல வழியாகும் ஃபீல்ட் தியரியின் மூலம் எல்லா தகவல்களையும் அறிந்து அதிலிருந்து ஆன்டனாவை ட்ரான்ஸ்மிட்டருடனோ ரிசிவருடனோ அல்லது லோடுடனோ இணைத்தால் ஆன்டனாவின் மாதிரியை ஒரு சர்க்யூட் தியரி பொருளாக வடிவமைக்கலாம் எனவே அதற்கு இம்பிடன்ஸ் கண்டு பிடிக்கலாம் தெவெனின் ஈக்வேலன்டை கண்டுபிடித்து பின்னர் அதிகபட்ச மின் பரிமாற்றத்தைப் பயன்படுத்தி அதிகபட்ச மின் பரிமாற்றத்திற்கான நிபந்தனை என்ன என்பதை கண்டுபிடிக்கலாம் இதன்மூலம் ஆண்டனாவில் சிதறடிக்கப்பட்ட சக்தி என்ன அல்லது ஆண்டனா எவ்வளவு சுமைக்கு உட்படுத்துகிறது போன்றவற்றை நம்முடைய வழக்கமான வழியில் கணக்கிடலாம் எனவே உள்ளீட்டு மின்மறுப்பு ஒரு மிக முக்கியமான அளவுருவாகும் இந்த மின்மறுப்பு குறுகிய அலைவரிசை ஆண்டனாக்களில் மின்மறுப்பு நமக்குத் தெரிந்தால் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் ஆண்டெனாவின் ரியாக்டன்ஸ் பகுதியை பூஜ்ஜியமாக மாற்ற முடிந்தால் ஆண்டனாவை ரெஸனன்ஸ் resonance ஒத்ததிர்வு ஆண்டனா என்று அழைக்கலாம் நாம் அந்த விஷயங்களுக்குச் செல்லும்போது அதைப் பார்ப்போம் அந்த ரியாக்டன்ஸ் பகுதியை எப்படியாவது ரத்து செய்ய முடிந்தால் ஆண்டனாவிற்கு எதைக் கொடுத்தாலும் அது கதிர்வீசப்படுகிறது என்று சொல்லலாம் அதாவது ஒரு கதிர்வீச்சு நடைபெறுவதால் அது முழு விஷயத்தையும் கதிர்வீசுகிறது மேலும் ஆற்றலின் ரியாக்டன்ஸ் சேமிப்பு இல்லை வழங்கப்பட்ட அனைத்து ஆற்றல்களும் சில இழப்புகளைக் கொண்டிருக்கின்றன ஆனால் ஆன்டனா கதிர்வீசுகிறது என்று நாம் சொல்லாம் ஆகவே ரெஸனன்ட் ஒத்ததிர்வு ஆண்டனாக்கள் பொதுவாக குறுகிய அலைவரிசை ஆண்டனாக்கள் அகலக்கற்றை ஆண்டனாக்களில் ஒத்ததிர்வு செய்ய முடியாது இந்த ஒத்ததிர்வு இல்லாதவற்றை நாம் வடிவமைக்கிறோம் ஆனால் இந்த ஆண்டனா மின்மறுப்பு ஆண்டனாவுக்கு என்ன நடக்கிறது என்பதைப் பார்ப்பதற்கான ஒரு சிறந்த வழியாகும் இது எவ்வளவு கதிர்வீச்சு செய்கிறது எவ்வளவு இழந்து வருகிறது என்று தெரியும் மேலும் ஜெனரேட்டர் அல்லது ரிசீவர் போன்ற உறுப்புகளுக்கும் நான் எவ்வளவு சக்தியை எடுக்க முடியும் எவ்வளவு சக்தி கொடுக்க முடியும் போன்றவற்றை இது நமக்கு அளிக்கிறது